உயிர்புள்ளியியல் மற்றும் சோதனைகளின் வடிவமைப்பு குறித்த பாடத்திற்கு வருக ஸ்கிரீனிங் டிசைன்களில் நாம் பேச விரும்பியதை நிறைவு செய்தோம் இரண்டாவது வரிசை வடிவமைப்புகளைத் தொடங்கினோம் இரண்டாவது வரிசை வடிவமைப்புளானது பொதுவாக நீங்கள் தேவையற்ற அனைத்து காரணிகளையும் ஸ்க்ரீன் செய்து குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான காரணிகளுக்கு வந்த பிறகு செய்யப்படுகின்றன இரண்டாவது வரிசை வடிவமைப்புகள் இருபடி இயல்புடையவை எனவே இரண்டாவது வரிசை பதங்களைக் வர்க்கப் பதங்களைக் கொண்ட மற்றும் அவ்வாறே பலவற்றைக் கொண்ட உடன்தொடர்பு மாதிரிகளை நாம் உருவாக்க முடியும் நாம் முதலில் பார்த்தது சென்ட்ரல் காம்போசைட் டிசைன் என்று அழைக்கப்படுகிறது எனவே சென்ட்ரல் காம்போசைட் வடிவமைப்பில் நான் குறிப்பிட்டுள்ளேன் நீங்கள் 2 இன் அடுக்கு 3 வகை வடிவமைப்பை எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் அதாவது 3 காரணிகள் 2 2 நிலைகள் 23 வடிவமைப்பு எனவே உங்களிடம் என்ன இருக்கிறது உங்களிடம் ஒரு கன சதுரம் உள்ளது 23 என்பது 8 சோதனைகள் 2 2 2 எனவே இது காரணி 1 ஆக இருக்கலாம் இது காரணி 2 ஆக இருக்கலாம் இது காரணி 3 ஆக இருக்கலாம் எனவே நமக்கு 8 சோதனைகள் உள்ளன பின்னர் மையத்தில் ஒரு கூடுதல் சோதனையைச் சேர்ப்போம் பின்னர் கனசதுரத்தின் முகத்திலிருந்து 6 சோதனைகளையும் சேர்த்துக் கொள்கிறோம் இது கனசதுரத்தின் முகம் எனவே அதிலிருந்து விலகியிருப்பது எனவே ஒரு கனசதுரத்திற்கு 6 முகங்கள் உள்ளன எனவே உங்களிடம் 6 சோதனைகள் உள்ளன எனவே இது 8 1 9 6 வரை சேர்க்கிறது இது உங்களுக்கு 15 சோதனைகளை வழங்குகிறது மேலும் 15 சோதனைகள் செய்வதன் மூலம் நீங்கள் ஒவ்வொரு காரணியையும் 5 நிலைகளில் மாற்றுகிறீர்கள் இது ஒரு 33 வகை வடிவமைப்பைக் காட்டிலும் சிறந்தது அது முழு காரணி வடிவமைப்பு 3 நிலைகள் மற்றும் 3 காரணிகள் அது 3 3 3 என்பது 27 ஆக இருக்கும் அதேசமயம் 15 சோதனைகள் மூலம் என்னால் ஒவ்வொரு காரணியையும் 5 நிலைகளில் மாற்ற முடிகிறது அதேசமயம் 33 வடிவமைப்பு ஒவ்வொரு காரணியையும் 3 நிலைளில் மட்டுமே மாற்றும் எனவே அந்த வழியில் இது மிகவும் சக்தி வாய்ந்தது பின்னர் இந்த பாக்ஸ் பெஹன்கென் வடிவமைப்பு நம்மிடம் உள்ளது இதுவும் அதனை ஒத்திருக்கிறது ஒரே விஷயம் என்னவென்றால் மூலையில் உள்ள புள்ளிகளுக்கு பதிலாக அது கனசதுரத்தின் விளிம்புகளில் புள்ளிகளை எடுக்கும் கனசதுரத்தின் விளிம்புகளில் சரியா அது மட்டுமே வித்தியாசம் எனவே அதற்கு மூலைகள் இல்லை இது கனசதுரத்தின் விளிம்புகளை எடுக்கும் எனவே நாம் திரும்பிச் செல்வோம் எனவே உங்களிடம் 2 க்கு 2 அமைப்பு இருந்தால் அதாவது 22 2 காரணிகள் மட்டுமே இருந்தால் உங்களிடம் மூலைகளில் காரணி புள்ளிகளாக 4 சோதனைகள் உள்ளன பின்னர் மையத்தில் ஒரு சோதனை பின்னர் இந்த சதுரத்திற்கு வெளியே 4 சோதனைகளை எடுக்கலாம் இதை நாம் α α 1 என்று அழைக்கிறோம் α 1 எனில் அது சரியாக விளிம்புகளுக்கு மேல் இருக்கும் பின்னர் இது உங்கள் 1 0 1 வகை சோதனை போன்றது அதேசமயம் α நிகழ்வில் நாம் என்ன செய்கிறோம் எனில் நம்மிடம் 1 0 1 உள்ளன கூடுதலாக ஒவ்வொரு அளவுருக்களுக்கும் α மற்றும் α உள்ளன உங்களுக்குப் புரிகிறதா இப்போது கேள்வி என்னவென்றால் ஆல்பாவை நான் எவ்வாறு தீர்மானிப்பது எனவே ஆல்பா என்பது அளவுருக்கள் எண்ணிக்கையின் வர்க்கமூலமாகும் என்று கண்டறியப்பட்டுள்ளது மிகவும் உகந்ததாகும் அதாவது இது 2 22 ஆக இருந்தால் பிறகு α என்பது 1 414 ஆக இருக்க வேண்டும் எனவே உங்கள் சதுரத்திற்கு பக்கமாக 1 இருந்தால் ஆல்பா என்பது 1 414 ஆக இருக்க வேண்டும் அது ஒரு புள்ளியாக இருக்கும் எனவே இங்குள்ள சோதனைகளானது ஒவ்வொரு அளவுருக்களுக்கும் 1 0 1 1 414 1 414 அது இப்படித்தான் பார்ப்பதற்கு இருக்கும் அல்லது நீங்கள் அதை α என்று அழைக்கிறீர்கள் எனவே நான் சொன்னது போல் நான் சொன்னது போல் பொதுவாக அளவுருக்களின் எண்ணிக்கையின் வர்க்கமூலமானது உங்களுக்கு சிறந்த உகந்த முடிவுகளை அளிக்கிறது எனக் கண்டறியப்பட்டுள்ளது எனவே இது 3 அளவுரு வினாவாக இருந்தால் நீங்கள் 3 இன் வர்க்கமூலத்தைச் செய்வீர்கள் அதாவது 1 732 இது 6 பரிமாணமாக இருந்தால் 6 இன் வர்க்கமூலம் அதாவது 2 எனவே α க்கு இது ஒரு நல்ல எண் எனவே நீங்கள் இதை உங்கள் 3k காரணி வடிவமைப்போடு ஒப்பிட்டுப் பார்த்தால் எனவே 2 காரணிக்கு 3 நிலை 32 3 3 என்பது 9 ஆகும் CCD யும் தருகிறது உங்களுக்கு 9 யைக் கொடுக்கும் அது 2 காரணிக்கு 1 2 3 4 5 6 7 8 9 சரியா எனவே சோதனைகளின் எண்ணிக்கை ஒன்றுதான் ஆனால் கடந்த முறைப் நான் உங்களிடம் சொன்னேன் நான் 23 காரணியைச் செய்கின்றேன் என்றால் ஒவ்வொரு காரணியையும் 3 நிலைகளில் மட்டுமே பார்க்கிறேன் சரிதானே அதேசமயம் நான் ஒரு CCD யைப் பயன்படுத்தும்போது நான் ஒவ்வொரு காரணியையும் 5 நிலைகளில் பார்க்கிறேன் எனவே நான் சிறந்த நேரியல் அல்லாத தொடர்பினைப் பெறுவேன் இப்போது நாம் 3 காரணி வினாவிற்குச் செல்வோம் 3 நிலைகள் 33 33 என்பது 3 3 3 அது 27 சோதனைகளாக வெளிவரும் அதேசமயம் CCD உடன் CCD உடன் நான் 15 சோதனைகளை செய்ய முடியும் ஒன்று இது 23 8 சோதனை பின்னர் மையம் பின்னர் 6 நட்சத்திர புள்ளிகள் 15 சோதனைகள் நான் சோதனைகளை வியத்தகு முறையில் குறைத்துள்ளதை நீங்கள் பார்க்கிறீர்கள் இப்போது 4 க்குச் செல்லுங்கள் 34 81 சோதனைகள் CCD நான் 25 சோதனைகளையே செய்கிறேன் 5 காரணிகள் 33 243 சோதனைகள் அதேசமயம் CCD யில் நான் 43 சோதனைகளைப் பெறுகிறேன் எனவே சோதனைகளின் எண்ணிக்கை வியத்தகு அளவில் குறைகிறது இது குறைந்த மாறுபாட்டு அளவையைப் பெற்றுள்ளது ஏனென்றால் இந்த ஒவ்வொரு காரணிகளின் வெவ்வேறு நிலைகளையும் நான் பார்க்கிறேன் நிச்சயமாக நான் இதன் பின்னக் காரணிக்குச் செல்ல முடியும் நாம் 3k இன் பின்னக் காரணியைச் செய்யும்போது நாம் பல சோதனைகளையும் பார்ப்போம் 3 காரணிகளுக்கான பெட்டி பெஹன்கென் வடிவமைப்பு இதுபோன்று கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இது 3 நிலைகளில் உள்ளது எனவே நம்மிடம் 0 மற்றும் உள்ளன எனவே நீங்கள் இங்கே பார்க்க முடிவதுபோல் நம்மிடம் மைனஸ் மைனஸ் 0 மைனஸ் பிளஸ் 0 மற்றும் பல உள்ளன எனவே இந்த குறிப்பிட்ட தொகுப்பில் 15 சோதனைகள் உள்ளன அடிப்படையில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் இந்த இடங்களில் சோதனைகள் செய்கிறீர்கள் இந்த 4 மூலைகளிலும் கூடுதலாக உங்களிடம் ஒரு சென்ட்ரல் ரன் உள்ளது நாம் 3 சென்ட்ரல் ரன்களைச் செய்கிறோம் பின்னர் இந்த முகங்களிலும் சோதனைகளைச் செய்கிறோம் எனவே உண்மையில் 6 முகங்கள் இருக்கும் எனவே 8 மூலைகள் 6 முகங்கள் பின்னர் நாம் மையத்தில் செய்கிறோம் இந்த குறுகிய வடிவத்தில் இதனைக் குறிப்பிட முடியும் A ஐ பிளஸ் அல்லது மைனஸாக B யை பிளஸ் அல்லது மைனஸாக மற்றும் C யை 0 என குறிப்பிடலாம் இது 4 சோதனைகளை உருவாக்கும் ஏனென்றால் இல் A பின்னர் - இல் A இல் B மற்றும் - இல் B பின்னர் நாம் A அல்லது C அல்லது செய்கிறோம் மற்றும் B 0 இல் இருக்கும் அதாவது A அல்லது C அல்லது எனவே அது மீண்டும் 4 சோதனைகள் பின்னர் A ஆனது 0 இல் இருக்கும் மற்றும் B மற்றும் C பிளஸ் அல்லது அல்லது அது 4 சோதனைகள் மற்றும் மையப் புள்ளியில் 3 சோதனைகள் எனவே அவை அனைத்தும் 15 வரை சேர்க்கப்படுகின்றன இது ஒரு சுருக்கெழுத்து குறியீடு என்று அழைக்கப்படுகிறது இது நமக்கு நன்கு அறிமுகமானவற்றிற்கு இயல்பாக செய்யப்படும் ஒன்று எனவே நாம் A மற்றும் B க்கு மற்றும் அல்லது அல்லது மற்றும் C ஐ 0 எனக் கூறும்போது இது சரியாக இதுதான் முதல் 4 சோதனைகள் என்பது A ஆனது அல்லது - ஆகிய இரண்டுக்கும் செல்கிறது B ஆனது ஆனது அல்லது - ஆகிய இரண்டுக்கும் செல்கிறது மற்றும் C ஆனது 0 மற்றும் 5 வது சோதனை என்பது 0 0 0 அதாவது மைய புள்ளி எனவே மைய புள்ளியில் சோதனைகள் செய்யப்பட்ட 3 இடங்கள் நம்மிடம் உள்ளன எனவே இது 15 சோதனைகள் வரை சேர்க்கப்படுகிறது நம்மிடம் 4 காரணிகள் உள்ளன என்று வைத்துக் கொள்வோம் பாக்ஸ் பெஹன்கென் வடிவமைப்பு 4 காரணிகள் அதாவது A B C D மீண்டும் அதே அணுகுமுறை நம்மிடம் A அல்லது B அல்லது உள்ளன C மற்றும் D ஆனவை 0 இல் பராமரிக்கப்படுகின்றன எனவே இது 4 சோதனைகள் வரை சேர்த்துக்கொள்கிறது பின்னர் A மற்றும் B ஐ 0 இல் C மற்றும் D யை அல்லது அல்லது இல் வைத்திருக்கிறோம் இது 4 சோதனைகள் வரை சேர்த்துக்கொள்கிறது பின்னர் இது மைய புள்ளியில் உள்ளது எனவே அது ஒரு சோதனைக்கு வருகிறது பின்னர் நாம் A மற்றும் D ஐ அல்லது B மற்றும் C யை 0 இல் செய்கிறோம் அது 4 சோதனைகள் பின்னர் B மற்றும் C ஆனது அல்லது மற்றும் A மற்றும் D ஆனது 0 இல் பராமரிக்கப்படுகின்றன அதாவது 4 சோதனைகள் பின்னர் ஒரு மைய புள்ளி பின்னர் நாம் A யை அல்லது C யை அல்லது - இல் செய்கிறோம் இது 4 சோதனைகளுக்கு வருகிறது பின்னர் B யை அல்லது இல் D யை அல்லது இல் இது 4 சோதனைகளுக்கு வருகிறது மீண்டும் மற்றொரு மைய புள்ளி அது ஒரு சோதனை எனவே அவை அனைத்தும் 27 வரை சேர்க்கப்படுகின்றன எனவே இது சுருக்கெழுத்து குறியீடு என அழைக்கப்படுகிறது இது நீட்டெழுத்து குறியீடாகும் இது சாதாரணமானது நாம் அதற்குப் பழகிவிட்டோம் எனவே நீங்கள் 4 காரணிகளுக்காக ஒரு பாக்ஸ் பெஹன்கென் வடிவமைப்பைச் செய்யும்போது நாம் 27 சோதனைகளைச் செய்ய வேண்டும் எனவே நாம் 3 காரணிகளுக்காக ஒரு பாக்ஸ் பெஹன்கென் வடிவமைப்பைச் செய்யும்போது நாம் 15 சோதனைகளைச் செய்கிறோம் எனவே நீங்கள் 5 அளவுருக்களைச் செய்கிறீர்கள் என்றால் அதாவது A அல்லது 5 காரணிகள் A B C D E பின்னர் நாம் அதே வழியில் உருவாக்கலாம் சுருக்கெழுத்து குறியீடு கொடுக்கப்பட்டு 46 சோதனைகளுடன் நாம் நிறைவு செய்கிறோம் எனவே நம்மிடம் A B ஆனது அல்லது - இல் உள்ளன C D E ஆனது 0 இல் பராமரிக்கப்படுகின்றன அதைப் போல நீங்கள் மாற்றிக்கொண்டே இருக்கின்றீர்கள் பின்னர் இந்த மைய புள்ளிகளும் உங்களிடம் உள்ளன எனவே மைய புள்ளிகளுக்கு நீங்கள் 6 சோதனைகளைச் செய்கிறீர்கள் எனவே இது 46 சோதனைகளுக்கு வருகிறது எனவே நீங்கள் பாக்ஸ் பெஹன்கென் வகை வடிவமைப்பைச் செய்ய விரும்பினால் 46 சோதனைகளைச் செய்ய வேண்டும் இப்போது நாம் CCD யை செய்கிறோம் இது பாக்ஸ் வில்சன் வடிவமைப்பு என்று அழைக்கப்படுகிறது CCD ஆனது பாக்ஸ் வில்சன் வடிவமைப்பு என்று அழைக்கப்படுகிறது CCD யில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் காரணியைச் செய்கிறீர்கள் பின்னர் நாம் மைய புள்ளிகளைச் செய்கிறோம் பின்னர் நாம் நட்சத்திர புள்ளிகளைச் செய்கிறோம் அல்லது நாம் அதை α புள்ளிகள் α points என்று அழைக்கிறோம் அவர்கள் அதை α புள்ளி என்று அழைக்கிறார்கள் எனவே நீங்கள் காரணியைச் செய்யும்போது அது 23 ஆக இருக்கமுடியும் அல்லது அது 23 1 ஆக இருக்கமுடியும் நாம் முழு காரணியைப் பார்ப்போம் எனவே காரணிக்கான 8 சோதனைகள் நம்மிடம் உள்ளன இது காரணியின் முதல் 5 8 சோதனைகள் ஆகும் எனவே A B C க்கான அனைத்து சேர்க்கைகளும் நம்மிடம் உள்ளன அதாவது 8 பின்னர் நாம் செய்கிறோம் இவை மைய புள்ளிகள் எனவே மைய புள்ளிகளுக்கு 6 சோதனைகளை நாம் செய்வோம் நீங்கள் ஏன் 6 சோதனைகள் செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்கு கூறுவேன் பின்னர் நாம் நட்சத்திர புள்ளிகளை அல்லது α புள்ளிகளை α points செய்கிறோம் அதாவது A யை α மற்றும் - α வில் B யை α மற்றும் - α வில் C யை α மற்றும் - α வில் அது 20 சோதனைகளாக வருகிறது மைய புள்ளியில் 6 எதற்காக செய்ய வேண்டும் இது போன்ற ஒரு சூத்திரம் உள்ளது nc இது மைய புள்ளிகளின் எண்ணிக்கை இங்கு nF என்பது காரணி சோதனைகளின் எண்ணிக்கை எனவே இந்த குறிப்பிட்ட நிகழ்வில் நாம் 8 சோதனைகளை செய்கிறோம் அதாவது 23 முழு காரணி எனவே அது 8 1 9 க்கு வருகிறது 9 இன் வர்க்க மூலம் 3 எனவே 12 2 n என்பது காரணிகளின் எண்ணிக்கை மாறிகள் அல்லது காரணிகளின் எண்ணிக்கை எனவே இங்கே நமக்கு 12 உள்ளது இங்கே நமக்கு 2 3 6 உள்ளது எனவே 12 6 என்பது 6 எனவே நாம் 6 சோதனைகளை செய்கிறோம் அதே பாக்ஸ் வில்சனை நாம் செய்ய முடியும் ஆனால் காரணிக்கு பதிலாக பின்ன காரணியை நாம் செய்ய முடியும் அதாவது 23 1 அதாவது காரணி பகுதிக்கு 4 சோதனைகளை மட்டுமே செய்கிறோம் பின்னர் மீதமுள்ளவை மைய புள்ளிகள் பின்னர் α α α α α α இங்கே நாம் 3 மைய புள்ளிகளை மட்டுமே செய்கிறோம் ஏனெனில் இந்த சூத்திரத்தின்படி 4 இன் வர்க்க மூலம் nF இங்கே 4 எனவே 4 1 என்பது 5 5 இன் வர்க்க மூலம் 2 236 4 ஆல் பெருக்கவும் எனவே அது சுமார் 10 பின்னர் n இன் எண்ணிக்கை இங்கே 3 ஆகும் எனவே நீங்கள் 3 மைய புள்ளிகளுடன் நிறைவு செய்கின்றீர்கள் எனவே காரணியில் நீங்கள் செய்கிற ரன்களின் எண்ணிக்கையைப் பொறுத்து சூத்திரம் கொடுக்கப்படுகிறது அங்கு நீங்கள் அதை மாற்றுகிறீர்கள் எனவே இது 23 முழு காரணியாக இருந்தால் நாம் nF ஐ 8 ஆக வைப்போம் இது 23 1 பின்ன காரணியாக இருந்தால் நாம் nF ஐ 4 ஆக வைப்போம் இது மைய புள்ளியைப் பற்றிய ஒரு கருத்தை உங்களுக்கு வழங்கும் பாக்ஸ் வில்சன் CCD யை நீங்கள் இவ்வாறுதான் உருவாக்குகின்றீர்கள் சரிதானே எனவே நாம் வெவ்வேறு வகையான 3 நிலை வடிவமைப்புகளைப் பார்த்தோம் அவை நேரியல் அல்லாத வடிவமைப்புகள் என்றும் அழைக்கப்படுகின்றன எனவே நம்மிடம் 3k q உள்ளது இது மிகச்சரியாக உங்கள் 2n q வகை போன்றது இது பண்பு வகை சார்ந்த அல்லது அளவு வகை சார்ந்த காரணிகளுக்கு பயன்படுத்தப்படலாம் நேரியல் மற்றும் இருபடி விளைவுகளுக்கு நாம் இதைப் பயன்படுத்தலாம் நீங்கள் நேரியல் மற்றும் இருபடி இடைவினைகளையும் மதிப்பிடலாம் அதாவது எனது உடன்தொடர்பில் நான் A சதுரம் அல்லது A B வகை சொற்களை வைக்கலாம் எனவே இதை உண்மையில் செய்யமுடியும் இப்போதுநாம் பாக்ஸ் பெஹன்கென் வடிவமைப்பைப் பார்த்தோம் எனவே நாம் அதை அளவு வகை சார்ந்த காரணிகளுக்கு பயன்படுத்தலாம் நிச்சயமாக இதை நேரியல் இருபடி இருவழி நேரியல் இடைவினைகள் மற்றும் பலவற்றிற்கும் பயன்படுத்தலாம் பின்னர் நாம் CCD க்கு வந்தோம் CCD யின் நன்மை என்னவென்றால் இது கிட்டத்தட்ட 5 வெவ்வேறு நிலைகளில் பார்க்க முடியும் ஏனென்றால் நாம் பேசுகின்ற வேறு எந்த வடிவமைப்புகளையும் போலல்லாமல் நம்மிடம் நட்சத்திரம் உள்ளது α மற்றும் α நேரியல் விளைவுகள் இருபடி விளைவுகள் இரு வழி நேரியல் இடைவினைகள் மற்றும் பலவற்றை நாம் மதிப்பிடலாம் பின்னர் முழு காரணி 3 k எனவே நாம் இங்கு அதிக எண்ணிக்கையிலான சோதனைகளை மேற்கொள்ளப் போகிறோம் நாம் இதை பண்பு வகை அல்லது அளவு வகைக்கு பயன்படுத்தலாம் நேரியல் இருபடி விளைவுகளுக்கு இதைப் பயன்படுத்தலாம் மேலும் அனைத்து வகையான இடைவினைகளுக்கும் பயன்படுத்தலாம் இரு வழி 2 நிலை இடைவினைகள் 3 நிலை இடைவினைகள் மற்றும் பல உண்மையில் இது ஒரு முழு காரணி வடிவமைப்பு சரிதானே எனவே இது ஒரு ஒப்பீட்டு அட்டவணை முழு காரணியாலானது நான் k ஐ 3 க்கு சமமாகக் கொண்டிருந்தால் அதாவது 3 காரணிகள் அல்லது 3 மாறிகள் 33 3 3 3 என்பது 27 அது 4 ஆக இருந்தால் மன்னிக்கவும் 3 3 3 3 81 எனவே அது அடுக்கேற்ற முறையில் வளர்கிறது நீங்கள் CCD க்கு வந்தால் மையப் பகுதிக்கு பின்னக் காரணியை நீங்கள் கருதினால் பின்னர் மைய புள்ளிகளையும் நட்சத்திர புள்ளிகளையும் நாம் கருதுகிறோம் உங்களுக்கு 13 சோதனைகள் இருக்கும் இதை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் இதை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் நம்மிடம் 13 சோதனைகள் உள்ளன சரிதானே எனவே நம்மிடம் 13 இருக்க முடியும் அதேசமயம் பாக்ஸ் பெஹன்கென் உங்களுக்கு 15 சோதனைகளைத் தரும் உங்களிடம் 4 மாறிகள் இருந்தால் நாம் 27 பரிசோதனைகளை செய்யலாம் அதாவது மூன்றில் ஒரு பங்கு காரணி வடிவமைப்பை நாம் உருவாக்க முடியும் பாக்ஸ் பெஹன்கென் உங்களுக்கு 27 யை தருகிறது இது எத்தனை மைய புள்ளிகள் என்று கூறுகிறது மேலும் CCD மையப் பகுதியின் பின்னக் காரணி உங்களுக்கு 20 சோதனைகளைத் தரும் மேலும் 4 மைய புள்ளிகள் இருக்கும் அது போன்றது உங்களுக்குத் தெரியும் எனவே நீங்கள் பார்ப்பதுபோல் இந்த பாக்ஸ் பெஹன்கென் அல்லது 3k q அல்லது முழு காரணி வடிவமைப்புகளுடன் ஒப்பிடும்போது CCD மிகவும் ஆற்றல் மிக்கதாகத் தோன்றுகிறது உண்மையில் மேலும் நீங்கள் பார்ப்பதுபோல் நம்மால் மைய புள்ளிகளைப் பெற முடியும் அது மிகவும் முக்கியமானது இந்த இரண்டு வடிவமைப்புகளும் போதுமான எண்ணிக்கையிலான மைய புள்ளிகளைக் கொடுக்கின்றன அவை பிழைகளை மதிப்பிட உங்களுக்கு உதவும் எனவே நீங்கள் ஒரு இருபடி வகை மாதிரி அல்லது உயர் வரிசை மாதிரிகளைப் பார்க்கிறீர்கள் என்றால் CCD சிறந்ததாகத் தோன்றுகிறது எனவே நாம் ஏராளமான வடிவமைப்பு உத்திகளைப் பார்த்தோம் ஸ்கிரீனிங் வடிவமைப்பு உத்தியைப் பார்த்தோம் பின்னர் இரண்டாவது வரிசை வடிவமைப்பு உத்தியைப் பார்த்தோம் இங்கே நம்மிடம் பாக்ஸ் பெஹன்கென் உள்ளது நம்மிடம் சென்ட்ரல் காம்போசைட் வடிவமைப்புகள் உள்ளன நிச்சயமாக நம்மிடம் முழு காரணி 3 நிலை வடிவமைப்பு உள்ளது பின்னர் நம்மிடம் பின்னக் காரணி 3k q வகை வடிவமைப்பு உள்ளது எனவே இந்த வடிவமைப்புகளை நாம் பெற்றவுடன் நாம் என்ன செய்வது நாம் ஒரு ANOVA வை செய்ய முடியும் நாம் ஒரு ANOVA வைச் செய்தவுடன் எந்த காரணிகள் முக்கியம் என்பதை நாம் அறிவோம் எந்தவொரு இடைவினைகளும் முக்கியமானதா என்பதைக் கூட நாம் பார்க்கமுடியும் பின்னர் நாம் உடன்தொடர்புக்கு செல்லமுடியும் நாம் உடன்தொடர்பு உறவுகளை உருவாக்க முடியும் பின்னர் ஒரு மாதிரியைப் பெறலாம் இது இரண்டாவது வரிசை மாதிரியாக இருந்தால் அதாவது இது ஒரு இருபடி மாதிரியாக இருந்தால் இந்த மாதிரியை நாம் மேம்படுத்தமுடியும் ஒரு மேம்படுத்துதலைச் செய்வதன் மூலம் எனது உற்பத்தி அதிகபட்சமாக இருக்கின்றது என்று கூறும் சிறந்த அளவுருக்களின் தொகுப்பைக் கண்டறிய முடியும் பின்னர் நான் கணித்த அதே பதிலைப் பெற்றிருக்கிறேனா என்பதைப் பார்க்க எனது உண்மையான ரியாக்டர் பையோரியாக்டர் அல்லது நான் எந்த அமைப்பிலும் சென்று அதைச் சோதிக்க முடியும் எனவே இறுதியில் நீங்கள் உங்கள் உற்பத்தித்திறனை மேம்படுத்த அல்லது அதிகரிக்க வளர்சிதை மாற்றப் பொருளின் உற்பத்தியை அதிகரிக்க பையோமாஸின் உற்பத்தியை அதிகரிக்க விரும்புகிறீர்கள் எனவே உங்கள் வடிவமைப்பு கணக்கீட்டை நீங்கள் செய்தவுடன் சிறந்த அளவுருக்களின் தொகுப்பை நீங்கள் பட்டியலிடுகிறீர்கள் எந்த அளவுருக்கள் ஒரு முக்கிய பங்கை வகிக்கப் போகின்றன என்பதை நீங்கள் அடையாளம் காண்கிறீர்கள் எந்த அளவுருக்கள் குறிப்பிடத்தக்கவை என்று மற்ற அளவுருக்களை அகற்றவும் பின்னர் நீங்கள் உடன்தொடர்பு உறவை உருவாக்கிக் கொள்கிறீர்கள் மற்றும் உடன்தொடர்பு உறவுடன் உங்கள் தயாரிப்பு உற்பத்தியை மேம்படுத்துகிறீர்கள் அதாவது நீங்கள் அளவுரு மதிப்புகளை கோட்பாட்டளவில் மாற்றுகிறீர்கள் உடன்தொடர்பு உறவைப் பயன்படுத்தி அளவுரு மதிப்பை மாற்றி சிறந்த அளவுரு மதிப்புகளைக் கண்டுபிடிப்பீர்கள் இது உங்களுக்கு அதிகபட்ச உற்பத்தியைக் கொடுக்கும் பின்னர் நீங்கள் சென்று அதை உங்கள் ஆய்வகத்தில் சோதிக்கலாம் மேலும் இதுவே எனது பையோரியாக்டர்களை இயக்குவதற்கான சிறந்த வகை நிலைமைகள் என்று உங்களால் சொல்லமுடியும் எனவே நீங்கள் சோதனை வடிவமைப்பு உத்தியைப் பார்க்கத் தொடங்கும் போது நிகழ்வுகளின் வரிசை இவ்வாறுதான் நிகழ்கிறது எனவே இதன் பொருள் என்னவென்றால் எனது உடன்தொடர்பினைப் பற்றி எனக்கு நல்ல அறிவு இருக்க வேண்டும் நான் எந்த வகையான உடன்தொடர்புகளைப் பயன்படுத்த வேண்டும் மற்றும் எந்த வகை மாதிரிகளைப் பயன்படுத்த வேண்டும் மற்றும் பல எனவே மாடலிங் செய்வதற்காக ஒருவர் செய்யும் உடன்தொடர்பு அணுகுமுறைகளில் சிலவற்றை நாம் பார்ப்போம் எனவே உடன்தொடர்பு பகுப்பாய்வு என்றால் என்ன எனவே எளிய அனுபவ மாதிரிகளை உருவாக்க உடன்தொடர்பு முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன எனவே நாம் y a b x 1 c x 2 ஐப் பெறலாம் அங்கு x 1 x 2 என்பது எனது அளவுருக்கள் என்னிடம் இரண்டாவது வரிசை மாதிரி இருந்தால் நான் அதை a b x 1 c x 1 2 d x 1 x 2 மற்றும் பலவற்றிற்கு பயன்படுத்தலாம் இயற்பியல் நிகழ்வுகளைப் பற்றிய உண்மையான புரிதலை நாம் பெற முடியும் நாம் வடிவமைப்பு மாறிகளைத் தொடர்புப்படுத்த முடியும் எனவே உடன்தொடர்பு மாதிரிகள் மூலம் நாம் பலவற்றைச் செய்ய முடியும் மேலும் வழக்கமான உடன்தொடர்பு முறைகளானது எளிய உடன்தொடர்பு முறை பல உடன்தொடர்பு முறை பல நேரியல் மாதிரிகள் பகுதி மாதிரிகள் பின்னோக்கு உடன்தொடர்பு மற்றும் நேரியல் அல்லாத மாதிரிகள் இரண்டாவது வரிசை மாதிரிகள் மற்றும் பலவற்றைப் பயன்படுத்துகின்றன எனவே உடன்தொடர்பு உடன்தொடர்பு மாதிரிகள் மூலம் நாம் பல விஷயங்களைச் செய்ய முடியும் எனவே எந்த காரணிகள் முக்கியம் என்பதைப் புரிந்துகொள்ள உடன்தொடர்பு நமக்கு உதவுகின்றது நிச்சயமாக நாம் அதை ANOVA மூலமாகவும் செய்ய முடியும் கடந்த பல வகுப்புகளில் நான் இதைப் பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றேன் எனவே இதனால் முடியும் நிச்சயமாக நீங்கள் பெறும் அளவுருவைப் பொறுத்து எது நல்லது என்று உடன்தொடர்பு உங்களுக்குக் கூறுகிறது நாம் அதை முன்கூட்டியே கணிப்பதற்கு பயன்படுத்தலாம் நான் சொன்னது போல் நான் நிபந்தனைகளை மேம்படுத்த முடியும் பின்னர் நான் இந்த வெப்பநிலையில் இந்த pH இல் இந்த கார்பன் அளவில் செயல்பட்டால் எனக்கு அதிகபட்ச உற்பத்தி கிடைக்கும் என்று நான் சொல்ல முடியும் அதை நான் எப்படி செய்வது நான் உடன்தொடர்பு மாதிரியை எடுக்க முடியும் நான் நிபந்தனைகளை மாற்றியமைத்து உற்பத்தித்திறனை அதிகரிக்க முடியுமா என்று பார்க்க முடியும் அது உருவகப்படுத்துதல் என்று அழைக்கப்படுகிறது மற்றும் இது கணிப்பு என்று அழைக்கப்படுகிறது எனவே நீங்கள் புதிய இயக்க புள்ளிகளுடன் வருகிறீர்கள் கெழுக்களை மதிப்பிடுவதற்கு நாம் இதைப் பயன்படுத்தலாம் வெப்பநிலையுடன் பெருக்கப்படும் மாறிலி என்னவாக இருக்கும் pH உடன் பெருக்கப்படும் மாறிலி என்ன மாறிலிகளும் உங்களுக்கு மிக முக்கியமான ஒன்றைச் சொல்கின்றன இவை ஒவ்வொன்றின் விளைவு என்ன என்று இது உங்களுக்குக் கூறுகிறது விளைவின் துளிம அளவு என்ன அல்லது எடுத்துக்காட்டாக இதுதான் என் விருப்பம் என்றால் எனது மொத்த உற்பத்தியில் இந்த அளவுருக்கள் ஒவ்வொன்றின் மதிப்பு என்ன எனவே உடன்தொடர்பு நிறைய பயன்பாடுகளைக் கொண்டுள்ளது இது ஒரு சமன்பாட்டை உருவாக்குவது மட்டுமல்லாமல் பிற்கால மேம்படுத்துதல் உருவகப்படுத்துதல் மாதிரி கணிப்புகள் புதிய நிலை உருவாக்கம் எந்த காரணிகள் முக்கியம் எந்த காரணிகள் முக்கியமல்ல சில காரணிகள் நேர்மறையாக தொடர்புப்படுத்தப்பட்டுள்ளனவா சில காரணிகள் எதிர்மறையாக தொடர்புப்படுத்தப்பட்டுள்ளனவா மற்றும் பலவற்றைப் பார்க்க இதனைப் பயன்படுத்தமுடியும் உண்மையில் எனவே ஒரு சரியான பகுப்பாய்வை ஒருவர் செய்ய விரும்பினால் உடன்தொடர்பு பகுப்பாய்வு மிகவும் முக்கியமானது எனவே என்னென்ன அணுகுமுறைகள் உள்ளன நாம் ஒரு உடன்தொடர்பு மாதிரியைத் தேர்வு செய்கிறோம் எனவே நான் ஒரு நேரியல் உடன்தொடர்பு மாதிரிக்குச் செல்கிறேனா நான் ஒரு நேரியல் அல்லாத உடன்தொடர்பு மாதிரிக்குச் செல்கிறேனா உங்களிடம் X12 இருக்கிறதா என்னிடம் X1 X2 இருக்கிறதா இது இடைவினைகள் X12 என்றால் அது ஒரு இருபடி X1 மற்றும் X2 என்றால் அது ஒரு இடைவினை எனவே நான் ஒரு நேரியல் மாதிரிக்கு செல்கிறேனா அல்லது நேரியல் அல்லாத மாதிரிக்கு செல்கிறேனா என்று நான் தீர்மானிக்க வேண்டும் பின்னர் நீங்கள் தரவை சேகரிக்கிறீர்கள் நிச்சயமாக நீங்கள் போதுமான தரவை சேகரிக்கிறீர்கள் ஸ்கிரீனிங் வடிவமைப்பைச் செய்தபின் எந்த அளவுருக்கள் முக்கியம் என்பது உங்களுக்குத் தெரியும் பின்னர் நீங்கள் உடன்தொடர்பு பகுப்பாய்வு செய்கிறீர்கள் அதாவது உண்மையில் நீங்கள் தேர்ந்தெடுத்த மாதிரியுடன் உங்கள் தரவை பொருத்துகிறீர்கள் பின்னர் அந்த மாறிலிகள் A B C அது எதுவாக இருந்தாலும் அந்த உடன்தொடர்பு மாதிரியின் மாறிலிகளை மதிப்பிடுங்கள் எனவே எந்த மாதிரியைக் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் அது மிகவும் முக்கியமானது எனவே கருத்தியல்படி நான் ஒரு நேரியல் பல நேரியல் மாதிரியை எடுத்துக்கொள்வேன் என்று நீங்கள் கூறலாம் அதாவது a b X1 1 c X 2 d X3 அது போன்றது அது பல நேரியல் மாதிரி அல்லது நான் என்ன சொல்வேன் என்றால் நான் ஒரு அளவுரு இருபடி மாதிரியை எடுப்பேன் a b X1 c X 12 அல்லது நான் 2 அளவுரு மாதிரியை இருபடி சொற்களுடன் எடுத்துக்கொள்வேன் அதாவது a b X1 c X2 d X1 X2 மற்றும் e X12 மற்றும் f X12 அது போன்றது உங்களுக்குத் தெரியும் எனவே நீங்கள் ஒரு கருத்தியல் முடிவினை செய்ய வேண்டும் ஆனால் பின்னர் நீங்கள் உடன்தொடர்பு பகுப்பாய்வு செய்யும்போது உங்கள் A B C D ஐப் பொறுத்து சில அளவுருக்களை நீங்கள் புறக்கணிக்கலாம் அளவுரு மதிப்புகள் மிகச் சிறியதாக இருந்தால் நீங்கள் அதைச் செய்யலாம் ஆனால் நீங்கள் எப்படியாவது ஒரு கருத்தியலை கருத வேண்டும் நீங்கள் எந்த மாதிரியான மாதிரியைச் செய்வீர்கள் அது மிகவும் முக்கியமானது பின்னர் நீங்கள் உடன்தொடர்பு பகுப்பாய்வைச் செய்கிறீர்கள் மேலும் r2 யை அடிப்படையாகக் கொண்டு ANOVA வை அடிப்படையாகக் கொண்டு உங்களுக்கான சிறந்த மாதிரியைத் தேர்வு செய்கிறீர்கள் எனவே அது போல இறுதியாக நீங்கள் உங்கள் அமைப்பிற்கான சிறந்த உடன்தொடர்பு மாதிரியுடன் நிறைவு செய்வீர்கள் எனவே உடன்தொடர்பு என்பது ஒற்றை அளவுருவுக்கு பொருந்தக்கூடிய வளைவுதானே தவிர வேறில்லை அதாவது நான் ஓட்டத்தை ஒரு என அளவிடுகிறேன் என்றால் மன்னிக்கவும் ஓட்டத்தின் செயல்பாடாக நான் அழுத்தத்தை அளவிடுகிறேன் ஓட்டம் என்பது உங்கள் சார்பற்ற மாறி உங்கள் அழுத்தம் என்பது ஒரு சார்பு மாறி எனவே இது ஒரு நேரியல் மாதிரி என்றால் என்னிடம் y A இருக்கும் அதாவது அழுத்தம் என்பது A B ஓட்டத்திற்கு சமம் pressure is equal to A B flow இது இரண்டாவது வரிசை மாதிரி என்றால் நான் அழுத்தம் A B ஓட்டம் C ஓட்டம் ஸ்கொயர்ட் pressure A B flow C flow squared என்று சொல்லலாம் எனவே நான் தரவைப் பொருத்தும்போது என்னால் A B C ஐ மதிப்பிட முடியும் எனவே இந்த குறிப்பிட்ட நிகழ்வில் இது ஒரு நேரியல் கிடையாது இது ஒரு நேரியல் அல்லாதது என்று நான் நினைக்கலாம் எனவே நான் A B ஓட்டம் C ஓட்டம் ஸ்கொயர்டை A B flow C flow squared எடுப்பேன் 2 அளவுருவுக்கு நிச்சயமாக என்னிடம் இங்கே X உள்ளது இங்கே y உள்ளது மற்றும் z என்பது எனது சார்பு மாறி என்றால் எனவே என்னிடம் உள்ள நேரியல் மாதிரி இவ்வாறு இருக்கும் y A B x 1 C x 2 மற்றும் நேரியல் அல்லாத மாதிரி y A B x 1 C x 1 2 D x 2 E x 2 2 F x 1 x 2 ம் கூட நீங்கள் ஒரு இடைவினை இருப்பதாக நினைத்தால் மற்றும் அவ்வாறே பல உண்மையில் பின்னர் நீங்கள் A B C D E F மாறிலிகளை மதிப்பிடுகிறீர்கள் தரவைப் பொருத்துவதன் மூலம் பிழையை நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள் பிழை என்றால் என்ன மாதிரியால் கணிக்கப்பட்டவையிலிருந்து உண்மையானதைக் கழித்தல் What is predicted by the model minus what is actual அதை வர்க்கமாக்குதல் அதை கூட்டுதல் இதுவே வர்க்கங்களின் பிழை கூட்டுத்தொகை எனவே அங்கிருந்து நீங்கள் ஒரு ANOVA ஐ செய்கிறீர்கள் பின்னர் அந்த மாதிரியானது உண்மையில் தரவை கணிக்கிறதா இல்லையா என்று நீங்கள் பார்க்கிறீர்கள் எனவே அது மிகவும் நேரிடையானது மற்றும் அதைத்தான் உங்கள் உடன்தொடர்பு பகுப்பாய்வில் நீங்கள் செய்கிறீர்கள் எனவே அடிப்படையில் இது ஒற்றை அளவுருவுக்கு வளைவு பொருத்துதல் ஆகும் வளைவு பொருத்துதல் எனவே ஒரு பரிமாண அமைப்பில் இது எளிதானது அதாவது ஒற்றை அளவுரு அல்லது இரு பரிமாண அமைப்பைக் கூட காட்சிப்படுத்துவது ஆனால் அது அதிக பரிமாணமாக மாறினால் நாம் உண்மையில் காட்சிப்படுத்த முடியாது வர்க்கங்களின் பிழை கூட்டுத்தொகையை நாம் பார்க்க வேண்டும் பின்னர் ஒற்றை மாதிரிக்கு வர்க்கங்களின் பிழை கூட்டுத்தொகை மிகப் பெரியதா என்பதை முடிவு செய்ய வேண்டும் என்னிடம் இன்னொரு மாதிரி இருக்கிறது மற்றொரு வர்க்கங்களின் பிழை கூட்டுத்தொகை எனக்கு கிடைக்கிறது என்னால் இவை இரண்டையும் ஒப்பிட்டு இவை மிகவும் வேறுபட்டவை அல்லது இல்லை இவை மிகவும் வேறுபட்டவை இல்லை என்று சொல்ல முடியும் ஆனால் நான் மிகவும் எளிமையான ஒற்றை அளவுரு அல்லது 2 அளவுரு மாதிரியைக் கொண்டிருந்தால் என்னால் அவற்றை பார்வைக்குப்படும்படி வரைவு செய்ய முடியும் மேலும் ஆம் இந்த மாதிரியானது நன்றாக இருக்கிறது என என்னால் சொல்ல முடியும் ஆனால் பெரிய அமைப்புகளுக்கு இது மிகவும் கடினமாகிவிடும் வர்க்கங்களின் பிழை கூட்டுத்தொகையை நீங்கள் உண்மையில் கணக்கிடாவிட்டால் உங்களால் சொல்ல முடியாது எனவே அது மிகவும் முக்கியமானது மேலும் நாம் மேற்கொண்டு செல்லும்போது இந்த பல்வேறு அளவுருக்களை எவ்வாறு கணக்கிடுவது உடன்தொடர்பின் மாறிலிகளை எப்படி அளவிடுவது பெருக்கல் காரணி அல்லது உடன்தொடர்பு கோட்டின் சாய்வு போன்றவற்றை எவ்வாறு மதிப்பிடுவது என்பதை நான் உங்களுக்கு கூறுவேன் இரண்டு சாய்வுகள் அதே போல் உடன்தொடர்பு கோடுக்கான குறுக்கீடு ஆகியவற்றை தீர்மானிக்க எக்செல் அந்த வாய்ப்பினைக் கொண்டுள்ளது எனவே தரவை நாம் காட்சிப்படுத்த முடிந்தால் வேறுபட்ட தொடர்புகள் சாத்தியமாகும் நான் இங்கே ஒரு அளவுரு X ஐ எடுத்துக்கொள்கிறேன் என்று கருதினால் இது சார்பற்ற மாறி இது எனது சார்பு மாறி Y நான் பல்வேறு வகையான தொடர்புகளைக் கொண்டிருக்க முடியும் அதாவது Y மற்றும் X ஆகியவை மிகவும் ஒட்டுறவைக் கொண்டுள்ளது நீங்கள் பார்க்க முடிவதுபோல் X அதிகரிக்கும்போது Y யும் அதிகரிக்கிறது அதேசமயம் இந்தத் தரவைப் பார்த்தால் X அதிகரிக்கும் போது y எல்லா இடங்களிலும் உள்ளது எனவே இது 0 ஒட்டுறவு ஆகும் இது சிறந்த ஒட்டுறவு எனவே இடையில் நீங்கள் வெவ்வேறு எண்களைக் கொண்டிருக்கலாம் சாத்தியம் இடையில் நீங்கள் வெவ்வேறு எண்களைக் கொண்டிருக்கலாம் சாத்தியம் வெவ்வேறு புள்ளிவிவரங்கள் இந்த புள்ளிவிவரங்களைப் பாருங்கள் ஒன்றோடொன்று ஒட்டுறவு அற்றவை சிறிய ஒட்டுறவு கொண்டவை அதிக ஒட்டுறவு கொண்டவை எனவே நீங்கள் 0 முதல் 1 வரை மாறுபடும் ஒட்டுறவுக்கெழுவை கொண்டிருக்க முடியும் மற்றும் இது 1 ஆக இருந்தால் X அதிகரிக்கும் போது Y யும் அதிகரிக்கிறது இது - 1 ஆக இருந்தால் X அதிகரிக்கும் போது Y குறைகிறது எனவே நீங்கள் இரண்டு நிலைமைகளையும் கொண்டிருக்கலாம் மேலும் நேர் ஒட்டுறவு அல்லது எதிர் ஒட்டுறவு அல்லது மிகை ஒட்டுறவு குறை ஒட்டுறவு இது ஒட்டுறவுக்கெழு என்று அழைக்கப்படுகிறது மேலும் ஒட்டுறவுக்கெழுவையும் எவ்வாறு மதிப்பிடுவது என்பதை நான் உங்களுக்கு கூறுவேன் ஆனால் ஒட்டுறவுக்கெழுவைக் கணக்கிட உங்களிடம் 1 அளவுரு இருந்தால் அது மிகவும் எளிதானது சரிதானே உடன் மாறுபாட்டளவை என்று ஒன்று உள்ளது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சீரற்ற மாறிகள் X மற்றும் Y ஆகியவற்றுக்கு இடையேயான ஒட்டுறவின் வலிமையை உடன் மாறுபாட்டளவை உங்களுக்குக் கூறுகிறது எனவே நீங்கள் எவ்வாறு கணக்கிடுவீர்கள் இது இந்த சூத்திரத்தால் வழங்கப்படுகிறது உடன் மாறுபாட்டளவை X Y என்பது i இன் 1 முதல் n வரையிலான சுருக்கம் X i கழித்தல் X பார் X பார் என்பது அனைத்து X இன் சராசரி Y i கழித்தல் Y பார் Y பார் என்பது இந்த அனைத்து Y களின் சராசரி வகுத்தல் n கழித்தல் 1 இதுவே உடன் மாறுபாட்டளவை என்று அழைக்கப்படுகிறது இது ஒட்டுறவின் வலிமையை உங்களுக்குக் கூறுகிறது மேலும் ஒட்டுறவுக்கெழு இவ்வாறு வழங்கப்படுகிறது X Y இன் உடன் மாறுபாட்டளவை சிக்மா X சிக்மா Y சிக்மா X என்பது சிக்மா X என்றால் என்ன X i X பார் ஸ்கொயர் வகுத்தல் n 1 சிக்மா Y ஸ்கொயர் என்றால் என்ன Y i Y பார் ஸ்கொயர் வகுத்தல் n - 1 இன் சம்மேஷன் எனவே ஒட்டுறவு என்பது உடன் மாறுபாட்டளவையின் அளவிடப்பட்ட பதிப்பாகும் சிக்மாவைப் சிக்மா பொறுத்து நீங்கள் அதை அளவிடுகிறீர்கள் இது திட்டவிலக்கம் X மற்றும் திட்டவிலக்கம் Y எனவே நான் சொன்னது போல் நீங்கள் தரவைச் சேகரித்தவுடன் நாம் ஒரு உடன்தொடர்பு பகுப்பாய்வைச் செய்ய வேண்டும் மேலும் உடன்தொடர்பு பகுப்பாய்விற்கு முன்பு X மற்றும் Y க்கு இடையேயான ஒட்டுறவுக்கெழுவைப் பார்க்கிறோம் அதாவது சார்பற்ற மாறி மற்றும் சார்பு மாறி எனவே என்னிடம் பல X கள் இருந்தால் அதாவது என்னிடம் வெப்பநிலை pH கார்பன் அளவு உள்ளன அவை ஒவ்வொன்றிற்கும் என்னிடம் உற்பத்தி தரவு உள்ளது எனவே நான் ஒரு ஒட்டுறவு பகுப்பாய்வு செய்ய முடியும் எனது ஒட்டுறவுக்கெழு மதிப்பு மிக அதிகமாக இருக்கிறதா அல்லது மிகக் குறைவாக உள்ளதா மற்றும் அவை ஒன்றோடொன்று ஒட்டுறவு கொண்டுள்ளதா இல்லையா என்பதைப் பார்க்க வெப்பநிலைக்கும் உற்பத்திக்கு இடையேயான pH மற்றும் உற்பத்திக்கு இடையேயான கார்பன் அளவு மற்றும் உற்பத்திக்கு இடையேயான ஒட்டுறவுக்கெழுவை நான் கணக்கிட முடியும் எனவே உங்கள் தரவை பகுப்பாய்வு செய்வதற்கான முதல் படியாக அதை நீங்கள் செய்யலாம் எனவே இந்த உடன்தொடர்பு பகுப்பாய்வை அடுத்த வகுப்பிலும் நாம் தொடருவோம் தங்களுக்கு மிக்க நன்றி முக்கியச் சொற்கள் இரண்டாம் வரிசை வடிவமைப்புகள் சென்ட்ரல் காம்போசைட் வடிவமைப்புகள் CCD பாக்ஸ் பெஹன்கென் வடிவமைப்புகள் CCD எதிர் 3k காரணி வடிவமைப்புகள் 4 காரணிகளுக்கான பாக்ஸ் பெஹன்கென் வடிவமைப்பு பாக்ஸ் வில்சன் CCD BOX WILSON - CCD உடன்தொடர்பு முறைகள் உடன்தொடர்பின் முக்கிய பயன்கள் உடன்தொடர்பு பகுப்பாய்வு ஒட்டுறவு காட்சிப்படுத்துதல் உடன் மாறுபாட்டளவை